8051 மைக்ரோகண்ட்ரோலர்தொடர்ச்சி அட்ரஸ் மல்டிபிளெக்சிங்கைப் பொருத்தவரை 8051 ஐ ஒரு வெளிப்புற நிரல் நினைவகமான EPROM முடன் இணைக்கப் பெற்றுள்ளது இது போர்ட் 0 விலிருந்து வந்த வெளி அட்ரஸ் பஸ் ஆகும் இந்த போர்ட் 0 கிடைத்துள்ளது போர்ட் 2 உயர் வரிசை அட்ரஸ் பஸ் A8 முதல் A15 பிட்களை வழங்குகிறது போர்ட் 0 என்பது மல்டிபிளெக்ஸ் செய்யப்பட்ட அட்ரஸ் டேட்டா பஸ் ஆகும் இது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸை டி மல்டிபிளெக்ஸிங் செய்வதற்காக ஒரு 74373 லாட்சு வழியாக அனுப்பப்படுகிறது மற்றும் ALE சமிக்ஞை 74373 இன் g பின் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த ALE சமிக்ஞை செயல்படுத்தப்படும் போது முகவரி பஸ்ஸில் கிடைக்கும் அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இந்த EPROM ஐப் பொருத்தவரை PSEN பார் வரி இயக்கப்படுத்தப்படும் போது அட்ரஸ் பஸ் கள் அட்ராஸ் பிட்களான A7 முதல் A15 வரை தொடர்ந்து கைப்பற்றிக் கொண்டே இருக்கும் இது இந்த EPROM சிப்பின் OE பார் பின் உடன் இணைக்கப்பட்டுள்ளது OE பார் என்பது நாம் சொன்னது போல ரீட் பார் போன்றது அதனால் வெளியீடு இயக்கும் ரீட் பார் வரியும் இயங்கும் இந்த வரிகள் கொடுக்கப்படும்போது EPROM டேட்டா பஸ்ஸில் உள்ளடக்கத்தை வைக்கும் மற்றும் போர்ட் 0 வழியாக டேட்டா பஸ் 8051 ஐ எட்டும் இந்த வழியில் வெளிப்புற நிரல் நினைவகம் 8051 சிப் புடன் இணைக்க முடியும் நாம் இதை வெளிப்புற குறியீடு நினைவகம் என்றும் அழைக்கிறோம் ஏனெனில் இந்த வெளிப்புற நிரல் நினைவகம் பொதுவாக நிரலை வைத்திருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவற்றை இணைத்து தகவலை வைக்கலாம் ஆனால் பொதுவாக அதுவும் குறியீடாக மட்டுமே கருதப்படும் நாம் நேர வரைபடத்தைப் பார்த்தால் இது நம்மிடம் உள்ள ஆஸிலேட்டர் கடிகாரம் என்றால் இந்த இடத்தில் ALE சமிக்ஞை செயல்படுத்தப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் போர்ட் 0 இல் எதுவாக இருந்தாலும் அதில் லோயர் ஆர்டர் அட்ரஸ் பிட்கள் வைக்கப்படும் அது இங்கே உணரப்படும் இது இந்த கட்டத்தில் இணைக்கப்படும் அதன் பிறகு இந்த PSEN பார் வரி குறைவாக இருக்கும் PSEN பார் வரி குறைந்த அளவிலிருந்து உயர்வாக மாறும் போது டேட்டா பஸ்ஸில் ஆப்கோட் கிடைக்கும் இந்த கட்டத்தில் PC குறைந்த செயலாக்கத்திற்கும் PSEN பார் ன் செயல்படுத்தலுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நினைவகம் டேட்டா பஸ்ஸில் ஆப்கோடை வைக்கும் எனவே எந்த நேரத்திலும் ஆப்கோட் கிடைக்கும் PSEN பார் கோடு குறைந்த அளவிலிருந்து உயர்வாக மாறும் போது மட்டுமே ஆப்கோட் நினைவகத்தில் இருந்து எடுக்கப்படும் ஆகவே நினைவகம் அவ்வளவு நேரத்திற்கு ஆப்கோடை வைத்திருக்கும் என்பது நெறிமுறை 8051 PSEN பார் கோடு வழியாக இந்த ஆப்கோடை உணரும் மேலும் இதன் மதிப்பு மீண்டும் இங்கே ரீட் செய்யப்படுகிறது பின்னர் சிறிது நேரம் ALE சமிக்ஞை குறைவாக இருக்கும் அது எப்போது குறைவாக செல்கிறதோ அப்போது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸை போர்ட் 0 இல் உள்ள லோயர் முகவரிக்கு அனுப்பும் இந்த சமிக்ஞைகள் வீழ்ச்சியடையும் போது மதிப்புகளை உணரப் பயன்படுகின்றன இதேபோல் இந்த ALE சமிக்ஞை உயர் மட்டத்திற்கு மாற்றும் போது நீங்கள் மாற்றத்தை காண்கிறீர்கள் அவை உண்மையில் தூண்டுதல் புள்ளியாகவும் இது PSEN பார் வரி PSEN பார் ஆக இருப்பதால் எதிர்மறை பலன் இருக்கும் அதாவது குறைந்த இடத்திலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறும்போது டேட்டாவை வைக்க நினைவகத்தைத் தூண்டும் புள்ளியாக அந்த புள்ளி அமைக்கப்படுகிறது இந்த வழியில் இந்த முழு செயல்பாடும் நடக்கும் வெளிப்புற குறியீடு நினைவக அணுகலின் ரீட் டும் இந்த பாணியில் நடைபெறுகிறது மறுபுறம் டேட்டா நினைவக இணைப்பு அதாவது வெளிப்புற டேட்டா நினைவக இணைப்பைப் பார்த்தாலும் இது போன்ற இணைப்பை தான் பெற்றிருக்கும் இங்கேயும் ஒரு கிலோ பைட் RAM கிடைத்துள்ளது எனவே RAM ல் 10 அட்ரஸ் வரிகளைக் கொண்டிருக்கும் A0 முதல் A7 வரை உள்ள லோயர் அட்ரஸ் பஸ் இணைக்கப்பட்டிருக்கும் A8 மற்றும் A9 ஆகியவையும் இருக்கும் இந்த மெமரி சிப்பில் A0 முதல் A9 வரை மொத்தம் 10 அட்ரஸ் கோடுகள் இருக்கும் 74373 ஆல் டி மல்டிபிளெக்சிங் மூலம் போர்ட் 0 இலிருந்து A0 முதல் A7 வரை அட்ரஸ் பஸ் வரும் A8 மற்றும் A9 இரண்டும் போர்ட் ன் பிட் எண் 0 மற்றும் பிட் எண் 1 இலிருந்து வருகின்றன மீதமுள்ள பிட்கள் இணைக்கப்படவில்லை அது மடிப்பு போன்றவைக்கு வழிவகுக்கும் என்று நமக்கு தெரியும் எனவே நாம் அதை பார்க்க போவதில்லை ரீட் பார் வரி RAM சிப்பின் OE பார் அல்லது வெளியீட்டு செயலாக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் WR பார் வரி ஒரு RAM சிப்பின் WR பின் உடன் இணைக்கப்பட்டுள்ளது வேறு டிகோடிங் செய்யப்படவில்லை cs பார் பின் தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த RAM எப்போதும் இயக்கப்படும் அட்ரஸ் பஸ்ஸில் முகவரி வைக்கப்படும் போது இந்த RD பார் அல்லது WR பார் போன்ற சமிக்ஞைகள் கொடுக்கப்பட்டால் மெமரி கலத்தின் உள்ளடக்கம் டேட்டா பஸ்ஸில் கிடைக்கும் போர்ட் 0 ஆல் ரீட் செய்யப்படும் அதை தவிர PSEN பார் வரி எதன் கூடவும் தொடர் இருக்காது வெளிப்புற EPROM இல்லை என்றால் இந்த PSEN பார் ஒருபோதும் இணைக்கப்படாது EPROM இருந்தால் அந்த PSEN பார் வரி EPROM உடன் இணைக்கப்படலாம் மேலும் இந்த EA பார் வரி அதாவது வெளிப்புற அணுகல் உயர்வுடன் இருக்கும் குறியீட்டைப் பொருத்தவரை வெளிப்புற அணுகல் நடக்காது இது தடேட்டா அணுகல் எனவே எந்த பிரச்சனையும் இல்லை மேலே உள்ள நேர வரைபடத்திலிருந்து இந்த வெளிப்புற டேட்டா நினைவக அணுகல் MOVX அறிவுறுத்தலால் செய்யப்படுகிறது இந்த MOVX அறிவுறுத்தலை பின்னர் விரிவாகப் பார்ப்போம் ஆனால் அடிப்படையில் அதன் வடிவம் இது போன்றது இது MOVX DPTR Aம் அதாவது டேட்டா வை A பதிவேட்டில் இருந்து பெற்று DPTR பதிவு ஜோடி சுட்டிக்காட்டிய நினைவக இடத்திற்கு மாற்றும் மேலும் நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கத்தில் இருந்து அக்குமுலேட்டர் க்கு அனுப்ப மற்றொரு பதிப்பான MOVX A DPTR உள்ளது எனவே MOVX அறிவுறுத்தல்களில் 2 பதிப்புகள் உள்ளது அவை வெளிப்புற டேட்டாவ நினைவக அணுகலுக்கானவை இது MOVX ஐப் பயன்படுத்துகிறது இது எவ்வாறு இயங்குகிறது முதலில் நினைவகத்திலிருந்து அறிவுறுத்தலைப் பெற வேண்டும் அந்த நோக்கத்திற்காக இந்த ஆப்கோட் இந்த அறிவுறுத்தல் வெளிப்புற நினைவகத்தில் இருப்பதாக கருதுகிறது PSEN பார் வரி செயல்படுத்தப்படுகிறது அதன் மூலம் வெளிப்புற ROM வெளிப்புற EPROM இலிருந்து ஆப்கோடைப் பெறுவீர்கள் எனவே இந்த வெளிப்புற ROM ஐ எவ்வாறு அணுகுவது என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் ALE சமிக்ஞை செயல்படுத்தப்படுகிறது அட்ரஸ் க்கு குறைந்த வரிசை அட்ரஸ் கொடுக்கப்பட்டுள்ளது உயர் வரிசை அட்ரஸ் PC உயர்வில் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் PSEN பார் வரி வழங்கப்பம் போது இந்த PSEN பார் ஹைய் ல் இருக்கும் டேட்டா பஸ்ஸில் ஆப்கோட் கிடைக்கிறது பின்னர் டிகோடர் அந்த MOVX அறிவுறுத்தலை டிகோட் செய்யும் இப்போது அது இரண்டாம் கட்டத்திற்கு செல்லும் அந்த இரண்டாவது கட்டத்தில் அது ரீட் பார் வரியை வைக்கிறது DPTR பதிவு 8 பிட் பதிவேடுகளை உடைய DPH மற்றும் DPL போன்ற இரண்டு ஜோடிகளை கொண்டது அதே நேரத்தில் DPTR 16 பிட் பதிவு ஆகும் இது DPH அது போர்ட் 2 இல் வைக்கப்படும் இதன் மூலம் வெளிப்புற அட்ரஸ் பஸ் வெளிப்புற RAM முடன் இணைக்கப்படும் இது DPL இது மீண்டும் டேட்டா பஸ் உடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டுள்ளது அது போர்ட் 0 லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டுள்ளது லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் DPL மதிப்பை வைக்கவும் உயர் வரிசை அட்ரஸ் பஸ்ஸில் DPH ன் உள்ளடக்கமும் கீழ் வரிசை அட்ரஸ் பஸ்ஸில் DPL ன் உள்ளடக்கத்தையும் கொண்டுள்ளது பின்னர் இந்த ரீட் பார் சமிக்ஞை செயல்படுத்தப்படுகிறது ரீட் பார் சமிக்ஞை குறைந்த அளவிலிருந்து உயர்விற்கு மாற்றும்போது வெளிப்புற RAM லிருக்கும் டேட்டா டேட்டா பஸ்ஸில் கிடைக்க வேண்டும் இந்த உயரும் விளிம்பில் 8051 சிப் அதன் மதிப்பை எடுத்துக்கொள்ளும் MOVX அறிவுறுத்தல் முடிந்தது நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்க டேட்டா ஐ ரீட் பார் சமிக்ஞை மூலம் A பதிவேட்டில் ரீட் செய்கிறது அதேப்போல் A பதிவேட்டில் உள்ள உள்ளடக்கத்தை நினைவக இருப்பிடத்தில் ரைட் செய்யலாம் அந்த வழக்கில் WR பார் சமிக்ஞை கொடுக்கப்பட வேண்டும் இங்கே வெளிப்புற டேட்டா உள்ளீட்டிலிருந்து வருவதற்கு பதிலாக அது A பதிவேடான அக்குமுலேட்டர் இருந்து வரும் இந்த இணைப்பு வெளிப்புற குறியீடு நினைவக இணைப்புக்காகச் செய்யப்பட்டுள்ளது 2 0 முதல் 2 7 வரை உள்ள போர்ட் ஆல் வழங்கப்பட்ட இந்த உயர் வரிசை அட்ரஸ் பஸ் P2 A8 முதல் A15 உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் போர்ட் 0 மல்டிபிளெக்ஸ் அட்ரஸ் டேட்டா பஸ்ஸை வழங்குகிறது இந்த 8 பிட்கள் RAM சிப்பின் டேட்டா பஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இது லாட்சு 74LS73 க்குச் செல்கிறது அங்கு இது ALE சமிக்ஞையால் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் டி மால்டிபிளெக்ஸ் செய்யப்படடுகிறது ALE சமிக்ஞை 74373 ன் g பின் உடன் இணைக்கப்பட்டுள்ளது PSEN பார் கோடு OE பார் உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் CS பார் வரி அடித்தளமாக உள்ளது மற்றும் இந்த EA பார் வரி அடித்தளமாக உள்ளது எனவே அது டேட்டா அணுகல் இல்லாததால் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை வெளிப்புற டேட்டா நினைவக அணுகலுக்காக ஒரு WR பார் கோடு ரைட் பார் உடனும் ரீட் பார் கோடு ரீட் பார் உடனும் இணைக்கப்பட்டுள்ளது இதில் PSEN பார் தேவையில்லை அதன் இணைப்பு இங்கே காட்டப்படாவிட்டால் PSEN பார் அர்த்தமுள்ளதாக இல்லை ALE சமிக்ஞை G உடன் இணைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள விஷயங்கள் மாறாமல் உள்ளன எனவே P 0 7 லாட்சு வழியாக இந்த லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் ஐ சென்றடைகிறது டேட்டா பஸ் D 0 7 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது EA வெளிப்புற நினைவக அணுகல் தரையோடு இணைக்கப்பட்டுள்ளது இந்த EA பார் வரி முந்தைய வழக்கிலும் அடித்தளமாக உள்ளது இந்த A பார் கோடும் தரையிறக்கப்பட்டது ஏனெனில் நாம் வெளிப்புற நினைவக அணுகலை செய்கிறோம் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் வெளிப்புற வரி அணுகலுக்கும் உள் அணுகலுக்கும் இடையில் இந்த EA பார் வரி எவ்வாறு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்பதைப் பார்ப்பதற்கு இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது இங்கே நாம் வெளிப்புற அணுகலை செய்கிறோம் எனவே EA பார் பின் தரையிறக்கப்பட வேண்டும் மேலும் அந்த குறியீடு நினைவக அணுகலிலும் நாம் வெளிப்புற நினைவக அணுகலைச் செய்கிறோம் அதனால் இந்த EA பார் பின் தரையிறக்கப்பட வேண்டும் இந்த வெளிப்புற குறியீடு மற்றும் டேட்டா இடைவெளிகளை எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று சேர்க்கலாம் என்பதை அடுத்து பார்ப்போம் இது மிகவும் எளிதானது ஏனெனில் நிரலைச் சேமிக்க தனி EPROM ஐப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக பல சந்தர்ப்பங்களில் மைக்ரோ கன்ட்ரோலருடன் ஒற்றை வெளிப்புற RAM சிப்பை வைக்கிறோம் எனவே இது நிரல் நினைவகம் மற்றும் தகவல் நினைவகம் என இரண்டிலும் செயல்படுகிறது அந்த நோக்கத்திற்காக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் RAM சிப்பை எடுத்துக்கொள்வோம் பின்னர் செயலியின் இந்த WR பார் கோடு RAM ன் WR பார் கோடுடன் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இந்த RD பார் மற்றும் PSEN பார் தனித்து விடப்பட்டுள்ளது எனவே அவைகள் OE பார் வரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் EA பார் சமிக்ஞை செயல்படுத்தப்படுகிறது RD பார் அல்லது PSEN பார் போன்ற இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் OE பார் வரி செயல்படுத்தப்படும் எனவே இந்த RAM தகவலை வழங்கும் டேட்டா அணுகல் செய்யும் போது RD பார் செயல்படுத்தப்படுகிறது மேலும் நிரல் அணுகலைச் செய்யும்போது PSEN பார் செயல்படுத்தப்படுகிறது ஏனெனில் நிரல் மற்றும் தகவல் இரண்டும் RAM ல் உள்ள நினைவகத்தில் இருக்கின்றன எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் RAM ஐ அணுக வேண்டும் குறைந்த அளவிலான வெளிப்புற நினைவகம் கிடைத்த அமைப்புகளுக்கு இது மிகவும் பொதுவான நடைமுறையாகும் எனவே நாம் தனி ROM மற்றும் RAM ஐ வைக்கவில்லை மாறாக நாம் ஒரு RAM வைக்கிறோம் அது ROM நோக்கத்திற்கும் உதவுகிறது எனவே நாம் ஒன்றுடன் ஒன்றை இணைக்கிறோம் இது ரீட் பார் மற்றும் PSEN பார் அந்த இரண்டு வரிகளும் முடிவடைந்து அது ரீட் பார் வரியுடன் கொடுக்கப்படுகிறது இந்த ரீட் பார் வரி குறைவாக இருக்கும் இந்த ஒரு சமிக்ஞையை ரீட் செயல்பாடு என்று கூறுகிறோம் இதேபோல் ரைட் பார் வரி RAM ன் ரைட் பார் பின் ல் இணைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள விஷயங்களை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் எனவே குறியீடு மற்றும் தகவல் இடைவெளிகளை ஒன்றுடன் ஒன்று இணைப்பதற்காக ரீட் பார் மற்றும் PSEN பார் செயல்படுத்தாமல் இருக்கிறோம் குறியீடு மற்றும் தகவல் தளத்தின் ஒருங்கிணைப்பால் முதலில் என்ன நன்மை இருக்கிறது இது RAM ஐ தகவல் நினைவகமாக எழுத அனுமதிக்கிறது மேலும் தகவல் நினைவகமாகவும் குறியீடு நினைவகமாகவும் படிக்கலாம் பொதுவாக எந்த குறியீடு நினைவகமும் ROM இல் இல்லை எனவே நாம் அதில் ரைட் செய்வதில்லை அங்கிருந்து நாம் டேட்டாவையும் குறியீட்டையும் ரீட் செய்யலாம் நிரலில் உள்ள மாறிலிகளையும் படிக்கலாம் அவைகளை குறியீடாகவும் கருதப்படலாம் மேலும் அந்த மாறிலிகளும் ROM இல் வைக்கப்படுகின்றன நீங்கள் RAM ஐ பயன்படுத்துகிறீர்கள் என்றால் ரைட் செயல்பாடுகளுக்கு நீங்கள் WR பார் பின் அணுகலைப் பயன்படுத்தலாம் பின்னர் நாங்கள் RAM ற்கு தகவல் நினைவகமாக மதிப்புகளை எழுதலாம் நீங்கள் நிரலை அணுக முயற்சிக்கிறீர்கள் என்றால் அந்த PSEN பார் ஐப் பயன்படுத்தலாம் அல்லது RAM ன் தகவல் பகுதியை அணுக முயற்சிக்கிறீர்கள் என்றால் ரீட் பார் வரியைப் பயன்படுத்தலாம் இந்த எல்லாவற்றையும் செய்வதன் நன்மை என்ன இது ஒரு நிரலை வெளியில் இருந்து RAM ற்கு தகவல்களாக பதிவிறக்கம் செய்து RAM லிருந்து குறியீடாக செயல்படுத்த அனுமதிக்கும் இந்த மைக்ரோகண்ட்ரோலர் அடிப்படையிலான அமைப்புகளில் பல முறை என்ன நடக்கிறது நிரலை தனிப்பட்ட கணினிகளுடன் தொடர்படுத்த வேண்டும் பின்னர் ஒரு பதிவிறக்க கேபிள் மூலம் நிரலை கிட்டில் பதிவிறக்குகிறோம் நிரல் முதலில் கணினியில் உருவாக்கப்பட்டது நாம் உருவகப்படுத்துதலையும் அதிலேயே செய்கிறோம் அதில் திருப்தி அடைந்ததும் அந்த நிரலுக்கான ஆப்ஜெட் குறியீட்டை கணினியில் உருவாக்குகிறோம் பின்னர் அந்த ஆப்ஜெட் குறியீடு 8051 கிட்டில் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது அது ROM என்றால் ROM ன் நிரலாக்கத்திற்கு செல்கிறோம் அது விலை உயர்ந்தது ஏனென்றால் ஏதாவது அழிக்க மீண்டும் மாற்ற விரும்பினால் RAM முடன் ஒப்பிடும்போது சற்று கடினமாகிவிடும் அதற்கு பதிலாக RAM ஐ குறியீட்டு நினைவகமாகவும் அதில் மதிப்புகளையும் எழுதலாம் அந்த வழியில் முழு நிரலையும் RAM ல் பதிவிறக்கம் செய்யலாம் பின்னர் அந்த RAM ஐ நிரல் மற்றும் தகவல் என இரண்டிற்கும் பயன்படுத்தலாம் நம்மிடம் உள்ள நினைவக அமைப்பை நீங்கள் ஆராய்ந்தால் நிரல் நினைவக அமைப்பு இது போல இருக்கும் எனவே 8051 இல் 0000 முதல் FFFF வரை உள்ள மொத்த அட்ரஸ் இடத்தை நாம் பெற்றுள்ளோம் இப்போது 0000 முதல் அணுக நீங்கள் EA பார் ஐ ஒன்றிற்கு சமமாக மாற்றினால் நாம் உள் நினைவகத்திலிருந்து அணுகுலாம் நீங்கள் EA பார் ஐ 0 க்கு சமமாக்கினால் அது தகவல் நினைவகத்திலிருந்து அணுகும் எனவே நீங்கள் இதை இப்படிச் செய்தால் இந்த பகுதி உங்களுக்கு கிடைத்தது உங்கள் முழு நிரலையும் வெளிப்புற நினைவகத்தில் வைக்கலாம் இதனால் A பார் 0 ஆக இருக்கும்போது உங்கள் முழு வெளிப்புற நினைவகம் வெளிப்புற EPROM ஆக செயல்படும் வெளிப்புறமாக நாம் 64K ஐ இணைக்கிறோம் இது நிரல் நினைவக வகையாகும் பின்னர் இந்த PSEN பார் வரி செயல்படுத்துவதன் மூலம் இந்த முழு வெளிப்புற சிப் பையும் அணுகலாம் அதேசமயம் ஆரம்ப அணுகலுக்காக இந்த EA பார் வரியை ஒன்றுக்கு சமமாக மாற்ற வேண்டும் எனவே இது உள் நினைவகத்தைப் பயன்படுத்தும் ஆனால் அதன் பிறகு இந்த அதிகபட்ச முகவரியை முடித்தவுடன் அது வெளிப்புற நினைவகத்தைப் பயன்படுத்தும் உதாரணமாக 8051 இல் 4 கிலோ பைட் இன்டர்னல் மெமரி ROM உள்ளது எனவே இது முடிந்ததும் அடுத்த முகவரியிலிருந்து இந்த வெளிப்புற நினைவகத்தை அணுகும் மறுபுறம் இந்த தகவல் நினைவக பகுதிக்கு 00 முதல் FF வரை உள்ளது அது உள் நினைவகத்தைக் குறிக்கும் மற்றும் FF முதல் இருப்பது வெளிப்புற நினைவகத்தை அணுகும் உள் நினைவகத்திற்கு 128 பைட்டுகள் மட்டுமே இருப்பதால் முதலில் உள்ள இந்த 00 முதல் 127 வரை உள் நினைவகமாகவும் 128 முதல் இருப்பவை வெளிப்புற நினைவகத்தையும் அணுகும் MOVX அறிவுறுத்தலால் கண்டறியப்படும் நீங்கள் MOVX வழிமுறைகளைப் பயன்படுத்தும் போதெல்லாம் இது வெளிப்புற நினைவகத்தைப் பயன்படுத்தும் மற்றும் நீங்கள் MOV அறிவுறுத்தலைப் பயன்படுத்தும் போதெல்லாம் இது உள் நினைவகத்தைப் பயன்படுத்தும் எனவே இரண்டு தகவல் இயக்கம் அறிவுறுத்தல்களைப் பார்த்தோம் ஒன்று MOV மற்றொன்று MOVX MOV என்பது உள் அணுகலுக்கானது மற்றும் MOVX என்பது வெளிப்புறத்திற்கானது 8051 இல் இருக்கும் மொத்த தகவல் நினைவகம் 64K மற்றும் 128 பைட் உட்புறம் மொத்த தகவல் நினைவகம் 64K வெளிப்புறம் மற்றும் இந்த 128 பைட் உட்புறம் இது நிரல் நினைவகமாக பயன்படுத்த A பார் 0 க்கு சமமாக இருந்தால் அது நிகழ்கிறது நிரல்களை அணுகும் போது பயன்படும் இது வெளிப்புற நினைவகத்தை அணுகும் இருப்பினும் A பார் வரி 1 க்கு சமமாக இருந்தால் அதிகபட்ச அட்ரஸ் 4K எனக் கூறினால் 0 முதல் 4K க்கு இந்த நினைவகத்தை அணுகும் அட்ரஸ் 4K க்கு மேலே செல்லும்போது வெளிப்புற நினைவகத்தை அணுகும் EA பார் கோடு ஒன்றுக்கு சமமாக இருந்தால் 0 மற்றும் 4K க்கு இடையிலான முகவரிக்கு உள் நினைவக ROM ஐ அணுகும் மற்றும் 4K க்கு அப்பால் அது வெளிப்புற ROM ஐப் பயன்படுத்தும் அதேசமயம் A பார் வரி 0 க்கு சமமாக இருந்தால் வெளிப்புற நினைவகத்திற்கு சென்று ஆப்கோடைப் பெறுவதற்கான வழிமுறைகளைப் பெறும் அது மிகவும் நெகிழ்வானதாக ஆக்குகிறது எனவே நம்முடைய தேவைக்கேற்ப இந்த அமைப்பை உள்ளமைக்க முடியும் பல மைக்ரோகண்ட்ரோலர் டெவலப்மென்ட் கிட்களில் அவர்கள் இதை இப்படி செய்கிறார்கள் இந்த முழு நினைவகத்தையும் வெளிப்புற நினைவகமாக மட்டுமே வரைபடமாக்குகின்றன A பார் வரி 1 க்கு சமமாக இருந்து இது உள் நினைவகத்தை அணுகும்போது இயக்க முறைமை குறியீடு மானிட்டர் நிரல்களை வைத்திருக்கும்படி செய்யப்படுகிறது மற்றும் பயனர் நிரல்களும் வெளிப்புற நினைவகத்தில் இருக்கும் இந்த ஒரு சிப் நினைவகத்தை விரிவாகப் பார்த்தால் நீங்கள் அதைக் காணலாம் மொத்தம் 256 பைட்டுகள் கிடைத்துள்ளன அதில் 128 பைட் அதாவது 00 முதல் 7F வரை சில சிறப்பு அம்சங்களைக் கொண்டிருக்கும் மீதமுள்ள 80 முதல் FF வரை வேறு சில அம்சங்களைக் கொண்டிருக்கும் 0 முதல் 1F வரை சில பொது நோக்கப் பதிவேடுகளைப் பெற்றுள்ளது அவை CPU பதிவேடுகள் ஆகும் நுண்செயலி 8085 போன்று தனித்தனி CPU பதிவேடுகள் இல்லை ஏனெனில் இப்போது உள் நினைவகமும் சிப்பின் ஒரு பகுதியாகும் எனவே நினைவகத்துடன் ஒப்பிடும்போது CPU இல் எதையாவது தனித்தனியாக வைத்திருப்பதில் அர்த்தமில்லை அதனால்தான் இந்த பதிவேடுகள் வேறு எதுவும் இல்லை உள் RAM ல் உள்ள சில இடங்களே 0 முதல் 1f வரை பொது நோக்கத்திற்கான பதிவேடுகள் 20 முதல் 2F வரை பிட் முகவரிக்குரியவை நினைவகத்திற்கு ஒரு சொல் அளவு கிடைத்துள்ளது என்பதை நாம் அறிந்திருப்பதால் தனிப்பட்ட பிட்களை அணுகலாம் அந்த சொல் அளவு எட்டு பிட் சொல் எனவே நீங்கள் ஒரு இருப்பிடத்தை அணுகினால் நீங்கள் ஒரு நேரத்தில் எட்டு பிட்களை அணுகுவதாக அர்த்தம் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நாம் தனித்தனி பிட்களை தனித்தனியாக அணுக விரும்பினால் அதற்கு நினைவகத்தின் ஒரு பகுதி உள்ளது அது பிட் முகவரிக்குரியது இருப்பிடம் 20 என்பது எட்டு பிட் அகலமானது மற்றும் இந்த இருப்பிடங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அணுகலாம் அவற்றை தனித்தனியாக செட் மற்றும் ரீசெட் பண்ணலாம் பின்னர் 30 முதல் 7F வரை உள்ளது ஸ்க்ராட்ஸ் பேட் க்கு இது வேறு சில நோக்கங்களுக்காக அவற்றை தற்காலிகமான இருப்பிடமாகப் பயன்படுத்தலாம் அவற்றை ஸ்டாக் லொகேஷன் முதலியனவாகவும் பயன்படுத்துகிறோம் அது 80 முதல் 8F வரை உள்ள இடங்களைக் கொண்டது மேல் 128 RAM சில கூடுதல் இடங்கள் கொண்டது இந்த கீழ் பகுதி எங்கே நீங்கள் நேரடி மற்றும் மறைமுக முகவரி இரண்டையும் பயன்படுத்தலாம் சிறப்பு செயல்பாடு பதிவேடுகளுக்கு மறைமுக முகவரி அல்லது நேரடி முகவரியாகவும் இருக்கலாம் பிறகு அவற்றை விளக்குவோம் நாம் பேசிய CPU பதிவுகளின் முதல் பகுதி இது உண்மையில் 32 பதிவேடுகள் உள்ளன இந்த முப்பத்திரண்டு பதிவேடுகள் நான்கு வங்கிகளாக வங்கி 0 வங்கி 1 வங்கி 2 மற்றும் வங்கி 3 என பிரிக்கப்படுகின்றன எந்த நேரத்திலும் ஒரு வங்கி பதிவாளர்கள் மட்டுமே செயல் செய்யும் இது R0 முதல் R7 வரை பதிவுகளைக் கொண்ட மிகக் குறைந்த வங்கியாகும் பின்னர் R0 முதல் R7 வரை உள்ளது வங்கி ஒன்று அதுபோன்று வெவ்வேறு பதிவு செய்யப்பட்ட வங்கிகள் உள்ளன இது பொது நோக்கத்திற்கான பதிவு வங்கி 00 முதல் 1F ஆகும் மேலும் இந்த வங்கி தேர்வை PSW 2 மற்றும் 3 என அழைக்கப்படும் செயலி நிலை சொல் பதிவேட்டில் இரண்டு பிட்கள் மூலம் கட்டுப்படுத்தலாம் எனவே PSW என்பது செயலி நிலை சொல் பதிவு இது பிட் 2 மற்றும் 3 எண்கள் பதிவு செய்யப்பட்ட வங்கியைத் தேர்ந்தெடுக்க அவற்றைப் பயன்படுத்தலாம் இது உதவியாக இருக்கும் ஏனெனில் முன்பு 8085 இல் விவாதிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதைக் கண்டோம் நாம் ஒரு நிரலில் இருந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தும்போது ஒரு குறுக்கீடு ஏற்பட்டால் அனைத்து பதிவுகளையும் சேமிப்பது குறுக்கீடு சேவை வழக்கத்தின் பொறுப்பாகும் எந்தவொரு செயல்பாட்டையும் செய்வதற்கு முன்பு இது பயன்பட போகிறது ஏனெனில் குறுக்கிடப்பட்ட நிரல் அந்த மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் மீண்டும் செல்லும்போது அந்த அறிவுறுத்தலை எழுதுவதற்கு முன்பு அந்த பதிவு மதிப்புகள் அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் இப்போது அது விலை உயர்ந்தது ஏனெனில் பல படிகள் செய்யப்பட வேண்டும் 8051 இல் இந்த விஷயத்தில் வங்கிகளுக்கு இடையில் மாறக்கூடிய நெகிழ்வுத்தன்மையை பெற்றுள்ளது வங்கி 0 பயன்படுத்துவதற்கான முக்கிய நிரலாக இருக்கலாம் அதில் குறுக்கீடு சேவை வழக்கத்தில் இருக்கும்போது வங்கி 1 க்கு மாறலாம் எனவே இது குறுக்கீடு சேவை வழக்கம் என்று அனைத்து கையாளுதல்களும் செய்யப்படும் எனவே அவை வங்கி 1 பதிவேடுகளை பாதிக்கும் வங்கி 0 பதிவேடுகள் மாறாமல் இருக்கும் பின்னர் துணை நிரல் அல்லது துணை வழக்கத்திலிருந்து திரும்பி வரும்போது நீங்கள் மீண்டும் வங்கிகளை மாற்றலாம் எனவே அசல் வங்கி மீட்டெடுக்கப்படுகிறது எனவே இது சூழல் மாறுதல் செயல்முறைக்கு உதவுகிறது இதனால் சூழல் மாறுதல் வேகமாகிறது உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகளில் நிகழ்நேர பாணியில் பதிலளிக்க விரைவான சூழல்களைக் கொண்டிருப்பது முழு உதவியாக இருக்கும்